பரிசோதனை ஒப் ஆம்ப் அடிப்படையிலான செயலில் குறைந்த பாஸ் வடிப்பான் நாம் செயலில் உள்ள குறைந்த பாஸ் வடிப்பானை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் செயலில் குறைந்த பாஸ் வடிப்பான் இருக்கும் பட்சத்தில் உள்ளீட்டு சமிக்ஞை மற்றும் வெளியீட்டு சமிக்ஞையை மற்றும் அவர்களுக்கு இடையிலான உறவுகளை நாம் காணலாம் குறைந்த பாஸ் செயலில் உள்ள வடிகட்டி எவ்வாறு இயங்குகிறது என்பதை நாம் முன்பு பார்த்தோம் மற்றும் கட் ஆஃப் அதிர்வெண் சூத்திரம் என்ன என்பது தெரியும் fc 1 2πRC இப்போது எங்களிடம் ஒரு மின்தடை மற்றும் ஒரு மின்தேக்கி உள்ளது நீங்கள் தலைகீழ் அல்லது தலைகீழ் அல்லாத பெருக்கியைப் பயன்படுத்தினால் அதன் அடிப்படையில் உங்கள் சுற்று மாறும் என்பதை நான் உங்களுக்குக் காட்டியுள்ளேன் தலைகீழ் பெருக்கியை நாம் இங்கே பயன்படுத்துகிறோம் இப்போது நான் இந்த குறிப்பிட்ட சுற்றை வைத்திருக்கிறேன் குறைந்த பாஸ் வடிகட்டிக்கு அதை சோதிக்க விரும்புகிறேன் எனவே ஒப் ஆம்ப் அடிப்படையிலான குறைந்த பாஸின் செயல்பாட்டைப் படிப்பதே இதன் நோக்கம் ஒப் ஆம்ப் அடிப்படையிலான குறைந்த பாஸ் வடிப்பான் என்றால் செயலில் உள்ள வடிப்பான் என்று பொருள் எனவே படம் 14 இல் காட்டப்பட்டுள்ளபடி இந்த சுற்றுடன் இணைக்கவும் நாங்கள் ஒரு சார்பு கொடுக்கவில்லை சார்பு இல்லை என்று அர்த்தமல்ல Vcc மற்றும் -Vcc இங்கே காட்டப்பட்டுள்ள சுற்றுவட்டத்தை இணைத்தவுடன் 5 V பீக் டு பீக்10 ஹெர்ட்ஸ் சைன் அலையை நாங்கள் பயன்படுத்துவோம் ஏனெனில் குறைந்த பாஸ் வடிப்பானைக் காண விரும்புகிறோம் எனவே குறைந்த அதிர்வெண்கள் கடந்து செல்ல வேண்டும் மற்றும் கட் ஆஃப் அதிர்வெண் சூத்திரத்தைப் 1 2πRC ஐப் பயன்படுத்தி அதிர்வெண் கணக்கிடப்படுகிறது அந்த அதிர்வெண்ணிற்கு மேலே அது சமிக்ஞையை துண்டிக்கத் தொடங்க வேண்டும் அதாவது வீச்சு குறையும் மேலும் இது சிக்னலின் 1√2 குறைந்து வருவதைக் காண்பீர்கள் இதன் விளைவாக அது தொடர்ந்து குறைந்து கொண்டே இருக்கும் இந்த விஷயத்தை பரிசோதனையில் பார்ப்போம் வெளியீட்டு மின்னழுத்தமான Voutஐ கவனிக்கவும் மற்றும் பீக் டு பீக் வெளியீட்டு மின்னழுத்தத்தை குறித்துக்கொள்ள வேண்டும் இப்போது 10 ஹெர்ட்ஸிலிருந்து படிப்படியாக அதிர்வெண்ணை அதிகரிக்கத் தொடங்குவோம் அதாவது முதல் அதிர்வெண் f1 10 ஹெர்ட்ஸ் இரண்டாவது f2 20 ஹெர்ட்ஸ் f 3 30 ஹெர்ட்ஸ் மற்றும் பல உங்கள் கட் ஆப் அதிர்வெண் fc வரை இது 159 15 ஹெர்ட்ஸ் ஆகும் பின்னர் நாம் அதிகரிக்கும் போது அதிர்வெண் fc ஐ விட fin பெரியது என்று சொல்லலாம் பின்னர் குறைந்த பாஸ் வடிப்பானின் பங்கை நீங்கள் காண்பீர்கள் நீங்கள் அனைவரும் செய்ய இது ஒரு சோதனை நாம் முன்பு பார்த்தது போல் PSpiceஐ பயன்படுத்தி நீங்கள் இதே போன்ற பரிசோதனையையும் செய்யலாம் ஆனால் அதைச் செய்வதற்கான சிறந்த வழி பிரெட் போர்டு மின்சாரம் செயல்பாட்டு ஜெனரேட்டர் மற்றும் அலைக்காட்டி எனவே இந்த எல்லாவற்றையும் பயன்படுத்தவும் முதலில் சுற்றுடன் இணைக்கவும் இந்த சுற்றுவட்டத்தை பிரெட்போர்டில் இணைப்பதன் மூலம் நமக்கு என்ன கிடைக்கும் என்று பார்ப்போம் செயலில் குறைந்த பாஸ் வடிப்பானை இங்கே காண்கிறோம் இது செயலில் குறைந்த பாஸ் வடிப்பானின் சுற்று நாம் பார்க்கும்போது R மற்றும் C உள்ளது வெவ்வேறு அதிர்வெண்ணின் உள்ளீட்டில் வெவ்வேறு சமிக்ஞைகளைப் பயன்படுத்துங்கள் அதற்கேற்ப குறிப்பிட்ட சுற்று வெளியீட்டிற்கு சமிக்ஞையின் மாற்றத்தையும் அதன் அலைவடிவத்தையும் காண்போம் அதனால் இப்போது நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம் செயல்பாட்டு பெருக்கியில் சார்பு மின்னழுத்தத்தைப் பயன்படுத்துவது எனவே சீதாராம் சார்பு மின்னழுத்தத்தைப் பயன்படுத்தப் போவதை நீங்கள் காண்பீர்கள் நாம் பிரெட் போர்டில் கவனம் செலுத்தினால் அவர் செயல்பாட்டு பெருக்கியில் ஒரு சார்பு மின்னழுத்தம் Vcc மற்றும் Vcc ஆகியவற்றைப் பயன்படுத்துவார் இப்போது அவர் செய்ய வேண்டியது என்னவென்றால் அவர் 5 V பீக் டு பீக் உள்ளீட்டைப் தலைகீழ் அல்லாத பெருக்கியில் அல்லது வடிகட்டியின் உள்ளீட்டில் பயன்படுத்த வேண்டும் முதலில் 5 V இருக்கிறதா இல்லையா என்று பார்ப்போம் அல்லது அது 10 ஹெர்ட்ஸ் இல்லையா என்பதனையும் பார்ப்போம் அதிர்வெண் ஜெனரேட்டரை பார்ப்போம் இப்போது அவர் வடிகட்டியின் வெளியீட்டை அலைக்காட்டி மூலம் இணைக்கிறார் மேலும் உள்ளீட்டை மாற்றினால் வெளியீட்டிற்கு என்ன நடக்கும் என்பதைப் புரிந்துகொள்வதற்காக அவர் செயல்பாட்டு ஜெனரேட்டரிலிருந்து அலைக்காட்டிக்கு உள்ளீட்டையும் இணைக்கிறார் எனவேஒரே நேரத்தில் உள்ளீடு மற்றும் வெளியீட்டு சமிக்ஞைகள் இரண்டையும் பார்க்கும்போது நாங்கள் இங்கே கவனிப்பது 5V பீக் டு பீக்கில் உள்ளது உங்கள் உள்ளீடு மற்றும் வெளியீடு மின்னழுத்தம் கிட்டத்தட்ட அப்படியே உள்ளது இப்போது சில நேரங்களில் நீங்கள் சிக்னலின் கிளிப்பிங் அல்லது சிக்னலில் உள்ள சத்தம் ஆகியவற்றைப் பார்ப்பீர்கள் அது சுற்று வட்டார இணைப்பு காரணமாக இருக்கலாம் எனவே இப்போது அவர் 20 ஹெர்ட்ஸாக அதிகரித்து வருகிறார் நீங்கள் செயல்பாட்டு ஜெனரேட்டரைக் காணலாம் இப்போது அலைக்காட்டி மீது கவனம் செலுத்துங்கள் அதிர்வெண் 20 ஹெர்ட்ஸ் ஆகும் எனவே அந்த உள்ளீடு இப்போது 30 ஹெர்ட்ஸாக மாற்றப்பட்டுள்ளது பீக் டு பீக் மின்னழுத்தம் கிட்டத்தட்ட 4 96 ஆகும் மஞ்சள் உங்கள் உள்ளீடு மற்றும் நீலம் உங்கள் வெளியீடு உள்ளீடு மற்றும் வெளியீட்டின் அடிப்படையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மின்னழுத்தம் ஒரே பீக் டு பீக் மின்னழுத்தமாகவும் அதிர்வெண் 29 ஹெர்ட்ஸ் முதல் 30 ஹெர்ட்ஸ் வரை இருப்பதையும் நீங்கள் காண்கிறீர்கள் அடுத்தது 40 ஹெர்ட்ஸாக அதிகரிப்பதை இங்கே காணலாம் உள்ளீட்டு மின்னழுத்தம் பீக் டு பீக் 4 96 ஆகும் வெளியீட்டு மின்னழுத்தம் 4 96 ஆகும் உள்ளீட்டின் அதிர்வெண் 40 ஹெர்ட்ஸ் வெளியீட்டு அதிர்வெண் 40 ஹெர்ட்ஸ் ஆகும் எனவே இது 50 ஹெர்ட்ஸுக்கு நன்றாக வேலை செய்கிறது 60 ஹெர்ட்ஸுக்கு செல்வோம் 80 ஹெர்ட்ஸ் வரை எந்த மாற்றமும் இல்லை வடிகட்டி அதன் வழியாக அதிர்வெண்ணை செல்ல அனுமதிக்கிறது அனைத்தும் இவை அனைத்தும் குறைந்த அதிர்வெண்கள் நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் நமது எஃப்சி 159 15 ஹெர்ட்ஸ் ஆகும் அது அடைந்ததும் இந்த மதிப்பு மற்றும் அதற்கு மேல் வந்தடைந்தால் வீச்சை மாற்றத் தொடங்கும் அல்லது அது அதிர்வெண் கடந்து செல்ல அனுமதிக்காது 150 ஹெர்ட்ஸாக அதிகரிப்போம் எனவே 150 க்கும் இது RC வடிப்பான் மூலம் 150 ஹெர்ட்ஸ் சிக்னலை அனுப்ப அனுமதிக்கிறது மின்னழுத்தத்தைக் காண்க இதுவும் ஒத்திருக்கிறது 4 96 V அதாவது 150 ஹெர்ட்ஸ் வரை உங்கள் சிக்னலில் சரிவு இல்லை இப்போது சிக்னலை மெதுவாக அதிகரிப்போம் அதிர்வெண் அதிகரிக்கும் போது வீச்சு குறைய ஆரம்பிக்க வேண்டும் எனவே 1 2πRC இன் அடிப்படையில் fc இன் மதிப்பு என்ன என்பதைப் பார்ப்போம் நான் இதைப் பயன்படுத்தினால் fc இன் மதிப்பு 1 ஏன் வீச்சு மாற்றத்தை நம்மால் பார்க்க முடியவில்லை ஏனெனில் 10 கிலோ ஓமுக்கு பதிலாக அவர் ஒரு கிலோ ஓம் மின்தடையத்தைப் பயன்படுத்தியது தான் காரணம் எனவே இப்போது 1 கிலோ ஓம் உள்ளது இந்த வழக்கில் என் fc 1 59 கிலோ ஹெர்ட்ஸாக இருக்கும் ஏனென்றால் இங்கே 10 கிலோ ஓமுக்கு பதிலாக 1 கிலோ ஓம் பயன்படுத்தினோம் எனவே இப்போது 1 கிலோ ஹெர்ட்ஸ் வரை அதிர்வெண்ணை அதிகரிப்போம் எங்கள் கட் ஆப் அதிர்வெண் என்ன 1 கிலோ ஓமிற்கு சமமான R1 மற்றும் R 2 ஆகியவற்றின் அடிப்படையில் நாம் கணக்கிட்ட புதிய கட் ஆஃப் அதிர்வெண் 1 59 கிலோ ஹெர்ட்ஸ் ஆகும் அதாவது செயலில் குறைந்த பாஸ் வடிப்பான் 1 59 கிலோ ஹெர்ட்ஸ் வரை அதிர்வெண்ணை அனுமதிக்கும் என்றும் அதற்கு மேல் அது அனுமதிக்காது என்றும் நாம் கருதுகிறோம் அதாவது உச்ச மின்னழுத்தத்தின் மாற்றத்தை நீங்கள் காணலாம் எனவே தொடர்ந்து அதிகரித்துக்கொண்டே இருப்போம் பீக் டு பீக் மின்னழுத்தத்தில் ஒரு மாற்றம் இருப்பதை இப்போது நீங்கள் காண்கிறீர்கள் இது 4 15 க்கு 4 16 V ஆகும் இப்போது நீங்கள் தொடர்ந்து அதிகரித்துக்கொண்டே போகலாம் பின்னர் மின்னழுத்தம் மாற்றத்தை நீங்கள் காணலாம் இது 3 52 வோல்ட் என்பதை நீங்கள் காணலாம் மின்னழுத்தத்தின் இந்த மாற்றம் மற்றும் அதிர்வெண் மாற்றத்தில் நீங்கள் தொடர்ந்து கவனம் செலுத்துகிறீர்கள் எனவே அவர் உள்ளீட்டு அதிர்வெண்ணை அதிகரித்துக்கொண்டே இருந்தால் வெளியீடு குறைந்து வருகிறது மின்னழுத்தம் மட்டுமல்ல உங்கள் அதிர்வெண்ணும் கூட உங்கள் அதிர்வெண் கூட அனுமதிக்கவில்லை மேலும் உங்கள் மின்னழுத்தமும் சிறியதாகி வருகிறது அதாவது உங்கள் பீக் டு பீக் மின்னழுத்தம் மாற்றப்படுகிறது எனவே நாங்கள் அடிப்படையில் மீண்டும் கணக்கிட்டுள்ளோம் 1 கிலோ ஓம் மற்றும் கட் ஆஃப் அதிர்வெண் 1 59 கிலோ ஹெர்ட்ஸ் எனவே அடிப்படையில் எங்களால் முடிந்த உள்ளீட்டு அதிர்வெண்ணை மாற்றும் ஒரு நடைமுறை பரிசோதனையை இப்போது நீங்கள் காணலாம் வெளியீட்டு அதிர்வெண்ணில் மாற்றத்தைக் காண்க ஆனால் கட் ஆஃப் அதிர்வெண்ணிற்கு மேலே ஒரு மாற்றம் உள்ளது அலைவீச்சு பீக் டு பீக் மின்னழுத்தம் அதே நேரத்தில் குறிப்பிட்ட அதிர்வெண்ணில் கடந்து செல்ல அனுமதிக்கப்படக்கூடாது இது உயர் செயலில் உள்ள குறைந்த பாஸ் வடிகட்டி செயலில் உள்ள வடிகட்டியின் பங்கு நாம் R ஐப் பயன்படுத்துவதால் நாம் C ஐப் பயன்படுத்துகிறோம் மேலும் செயல்பாட்டு பெருக்கியைப் பயன்படுத்துகிறோம் இங்கே நாம் தலைகீழ் பெருக்கியை ஒரு ஒப் ஆம்பாக பயன்படுத்துகிறோம் குறைந்த பாஸ் வடிப்பானை பயன்படுத்தும் போது தலைகீழ் அல்லாத பெருக்கியைப் பயன்படுத்தவும் எனவே இது தலைகீழ் அல்லாத பெருக்கி என்றால் அது இன்னும் செயலில் உள்ள வடிகட்டியாக இருக்கிறது அது தலைகீழ் பெருக்கி என்றால் செயலில் உள்ள வடிப்பானாகும் ஆனால் fc இன் சூத்திரம் அப்படியே உள்ளது fc 1 2πRC எந்த தவறும் செய்ய வேண்டாம் நீங்கள் 10 கிலோ ஓம் R ஐப் பயன்படுத்தினால் மற்றும் 1 கிலோ ஓம் R ஐப் பயன்படுத்தினால் உங்கள் கட் ஆஃப் அதிர்வெண்ணில் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் எனவே நாங்கள் சோதனையைச் செய்யும்போது நீங்கள் காணும் பிழை என்னவென்றால் அதிர்வெண் மிகவும் குறைவாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம் இது 159 ஹெர்ட்ஸ் ஆகும் இது R1and R2 10 கிலோ ஓம்ஸ் நாம் அனுமானித்து கொண்டால் மேலும் அது செயல்படவில்லை என்று நாங்கள் ஆச்சரியப்பட்டோம் அது வேலை செய்யாததற்கு காரணம் மின்தடை மதிப்புகள் கிலோ ஓமில் கிடைக்காததால் அவை 1 கிலோ ஓம்ஸ் ஆக இருந்தனஆனால் நாங்கள் கட் ஆப் ஐ கணக்கிடும்போது மீண்டும் அதிர்வெண்ணை மாற்றும்போது fc மதிப்பு சுமார் 1 59 கிலோ ஹெர்ட்ஸ் என்பதைக் கண்டறிந்தோம் நாம் பரிசோதனையைச் செய்யும்போது கோட்பாட்டளவில் மற்றும் சோதனை ரீதியாக தரவு பொருந்துகிறது என்பதைக் காணலாம் எனவே இதைப் பற்றி விரைவாக நினைவு கூர்வோம் எனது தொகுதிகள் பெரும்பாலானவை அரை மணி நேரம் முதல் 40 நிமிடங்கள் வரை ஆகும் இது 1 மணி நேரத்திற்கு மேல்இல்லையா அது சுமார் 1 மணி 20 நிமிடங்கள் எனவே காரணம் நீங்கள் வடிப்பான்களை பற்றி தெரிந்துகொள்ளாமல் இருக்க நான் விரும்பவில்லை இந்த தொகுதியைப் படிக்கும்போது நீங்கள் ஏற்கனவே 2 அல்லது 3 இடைவெளிகளை எடுத்துள்ளீர்கள் நீங்கள் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் இதை நீங்கள் நிறுத்தலாம் NPTEL வீடியோக்களின் நன்மை என்னவென்றால் எந்த நேரத்திலும் நிறுத்தலாம் இன்று நாம் குறைந்த பாஸைப் பார்த்தோம் எனவே குறைந்த பாஸ் வடிப்பான்களைப் புரிந்துகொள்வதில் நீங்கள் அதிக நேரம் எடுத்திருந்தால் அதிக பாஸ் மற்றும் பேண்ட் பாஸுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்வீர்கள் எனவே அதைப் பாருங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இவை மிக முக்கியமான சோதனைகள் அதை நான் உங்களுக்குக் காட்ட முயற்சிக்கிறேன் உங்களிடம் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் முதலில் அதை நீங்களே பதிலை கண்டுபிடிக்க முயற்சிக்கவும் நீங்கள் இன்னும் பதிலைக் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் தயவுசெய்து என்னிடம் கேட்க தயங்கவேண்டாம் உங்களுக்கு உதவ நான் இருக்கிறேன் மற்றொரு தொகுதியின் சோதனைகளுடன் அடுத்த தொகுதியில் உங்களைப் பார்க்கிறேன் எனவே இதனுடன் நான் இந்த தொகுதியை முடிக்கிறேன் உங்களை அடுத்த வகுப்பில் பார்க்கிறேன் உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள்